மாணவர்களை வரவேற்கிறோம் எனவே பிளேக்சிபிள் பட்ஜெட் டின் கருத்தியலைக் கற்றுக்கொண்ட பிறகு இப்போது நாம் விவாதிப்போம் ஒரு சிறிய கணக்கையை தீர்ப்போம் மேலும் நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கும் செயல்முறையைக் கற்றுக்கொள்ள முயற்சிப்போம் இந்த கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் சரியாக என்ன தேவை என்பதை அறிய முயற்சிக்கவும் இந்த தகவலுக்கான பிளேக்சிபிள் பட்ஜெட் டை எவ்வாறு தயாரிப்பது சரி உங்கள் குறிப்புக்காக இந்த கணக்குகள் மாஸ்டர் பட்ஜெட்டில் நான் உங்களுடன் விவாதித்த இரண்டு கணக்குகள் மற்றும் நான் புத்தகத்தை குறிப்பிட்டுள்ள பிளேக்சிபிள் பட்ஜெட் அதாவது மேலாண்மை கணக்கியல் புத்தகம் ஹார்ன் கிரீன் மற்றும் ஸ்ட்ராட்டன் எழுதிய மேலாண்மை கணக்கியல் என இந்த புத்தகம் தலைப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு அச்சு சொல் வெளியீடு இந்த வழக்குகள் துணை வழக்குகள் தீர்க்கப்பட்ட மற்றும் தீர்க்கப்படாதவை அனைத்தும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே மேலதிக குறிப்புகளுக்காகவும் இந்த செயல்முறையை நீங்கள் விரிவாகப் புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இங்கு எதையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் சந்தேகம் இருந்தால் சந்தையில் எளிதாகக் கிடைக்கக்கூடிய அந்த புத்தகத்தை நீங்கள் குறிப்பிடலாம் புத்தகம் மேலாண்மை கணக்கியல் சி ஹார்ன் கிரீன் மற்றும் ஸ்ட்ராட்டன் மற்றும் இது அச்சு சோல் வெளியீடு எனவே அந்த புத்தகத்தில் இந்த வழக்குகள் தீர்க்கப்படாத வழக்குகள் அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதாவது வழக்குகளை எடுத்துக்கொள்வது பாடநெறி திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த புத்தகத்திலிருந்து வழக்குகளை எடுத்துக்கொள்கிறேன் இது இந்த பாடநெறிக்கான பாடத்திட்டத்தில் நான் கொடுத்த முதல் புத்தகம் எனவே நீங்கள் அந்த புத்தகத்தை பயன்படுத்தலாம் இந்த வழக்குகள் அனைத்தும் அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் மற்றும் தீர்க்கப்படாத இந்த வழக்குகளை நான் உங்கள் குறிப்பிற்காக இங்கே தீர்க்கப் போகிறேன் இதனால் பட்ஜெட்டின் கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இது மாஸ்டர் பட்ஜெட் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் சரியான முறையில் மற்றும் அதிக விவரத்தில் கற்றுக்கொள்ள உதவும் எனவே இப்போது இந்த வழக்கில் என்ன தேவை என்பதைப் புரிந்துகொள்வோம் இந்த வழக்கில் என்ன தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது டிரேக் ஷிப்பிங் நிறுவனத்தின் செயல்பாட்டு செயல்திறன் குறித்து பொது நிறுவனத்தின் மேலாளர் அழித்த காலாண்டு அறிக்கை நிறுவனம் வரவிருக்கும் காலாண்டில் விரிவான எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் ஒரு பட்ஜெட்டைப் பயன்படுத்துகிறது பொது மேலாளர் படம் 8 10 இல் காட்டப்பட்டுள்ள காலாண்டு செயல்திறன் அறிக்கையைப் பெற்றுள்ளார் இது இங்கே கொடுக்கப்பட்ட படம் இது படம் எனவே இது 8 10 படம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் பொது மேலாளர் அறிக்கையைப் பெற்றுள்ளனர் காலாண்டு செயல்திறன் இந்த படத்தில் அறிக்கையாக காட்டப்பட்டுள்ளது இந்த படத்தில் இதுதான் நமக்கு வழங்கப்பட்ட பட்ஜெட் தகவல் ஆகும் நமக்கு உண்மையான தகவல்கள் வழங்கப்படுகின்றன பின்னர் கணக்கிடப்படும் மாறுபாடுகளும் நமக்கு வழங்கப்படுகின்றன எனவே பட்ஜெட் செய்யப்பட்ட தகவல்கள் 800 க்கு 80 லட்சம் வருவாய் மற்றும் பட்ஜெட் 80 லட்சங்களுக்கானது உண்மையான செயல்திறன் விற்பனை அல்லது வருவாயின் 76 லட்சம் மதிப்புடையது மற்றும் கடைசி நெடுவரிசையில் கொடுக்கப்பட்ட மாறுபாடுகளை நாம் கண்டறிந்துள்ளோம் சரியா இதேபோல் நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் இப்போது தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது பொது மேலாளர் இந்த அறிக்கையை பெற்றுள்ளார் பொது மேலாளர் தனது செலவு செயல்திறன் சாதகமானது என்று மகிழ்ச்சியடைந்ததால் போதுமான வருவாயைப் பெறவில்லை என்று வருத்தப்பட்டாலும் இருப்பினும் வருவாய் மிகவும் சாதகமாக இல்லை அவர்களுக்கு பெரிய அளவில் வருவாய் கிடைக்கவில்லை அவை குறிக்கோளாக இல்லை எடுத்துக்காட்டாக வருவாய் இலக்கு 80 லட்சம் மற்றும் இந்த காலாண்டில் உண்மையான வருவாய் 76 லட்சம் ஆகும் எனவே வருவாய் குறைந்துவிட்டது ஆனால் நீங்கள் செலவு பகுதியைப் பற்றி பேசினால் செலவு குறைந்துவிட்டது அது பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள அளவு மற்றும் செலவு குறைந்துள்ளது எனவே சாதகமற்ற மாறுபாடுகள் இறுதியாக இயக்க வருமானத்தில் உள்ளன என்று நீங்கள் கூறலாம் இந்த மாறுபாட்டை நீங்கள் பார்த்தால் இது எதிர்மறையானது இது உங்களுக்கு சாதகமற்றது இது எதிர்மறையான மாறுபாட்டின் 224000 ஐ எவ்வளவு இயக்க வருமானத்தில் உள்ளது என்று பார்க்கலாம் ஆனால் உண்மையான வருமானம் 396000 டாலர்கள் ஆப்ரேட்டிங் இன்கம் பட்ஜெட் செய்யப்பட்ட வருமானம் 620000 எனவே 224000 களில் எதிர்மறை மாறுபாடு உள்ளது ஆனால் வருவாய் இல்லை என்றாலும் கட்டுப்பாடற்ற மாறுபாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதை விட அதிகமாக செல்லவில்லை அவை நெகடிவ் வேரியன்ஸ் ஆனால் நீங்கள் அதை மிகவும் மோசமானதல்ல என்று அழைக்கலாம் அதாவது நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டில் உள்ளது நாம் என்ன செய்ய வேண்டும் 70 லட்சம் 80 லட்சம் மற்றும் 90 லட்சம் டாலர்கள் 70 லட்சம் 80 லட்சம் மற்றும் 90 லட்சம் டாலர்களின் விற்பனை மட்டமான 70 லட்சம் 80 லட்சம் மற்றும் 90 லட்சம் டாலர்கள் எவ்வளவு என்று வருவாய் மட்டத்தில் டிரேக் ஷிப்பிங்கிற்கான நெடுவரிசை பிளேக்சிபிள் பட்ஜெட் டைத் தயாரிக்கவும் எனவே வடிவமைப்பின் வடிவத்தைப் பயன்படுத்தவும் கடைசி மூன்று நெடுவரிசைகள் எனவே பிபிடி யில் நான் உங்களுடன் விவாதித்த வடிவத்தை இது குறிக்கிறது நாம் அந்த வடிவமைப்பைப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் விற்கப்படும் பொருட்களின் விலைகள் மற்றும் கலவைகள் பட்ஜெட் செய்யப்பட்ட விலைகள் மற்றும் கலவைக்கு சமம் என்று கருத வேண்டும்

இரண்டாவது தேவை சூத்திர வடிவத்தில் செலவிற்கான பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் மூன்றாவது தேவை என்பது மாஸ்டர் பட்ஜெட் மாறுபாடுகள் விற்பனை நடவடிக்கை மாறுபாடுகள் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகள் ஆகியவற்றைக் காட்டும் ஒரு சுருக்க அட்டவணையைத் தயாரிப்பதாகும் அதற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய வடிவம் வடிவமைப்பு ஏற்கனவே PPT இல் கொடுக்கப்பட்டுள்ள கருத்தியல் பகுதியில் நான் உங்களுடன் ஏற்கனவே விவாதித்தேன் எனவே நீங்கள் மூன்றாவது அறிக்கைகளின் நோக்கத்திற்காக PPT ஐக் குறிப்பிடுகிறீர்கள் மேலும் விற்பனையை கணக்கிடநமக்கு உதவும் ஒரு அறிக்கையை எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து நாம் தெளிவாக இருக்கவேண்டும் செயல்பாட்டு மாறுபாடு மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு ஆகியவற்றை காணவேண்டும் முதன்மை பட்ஜெட் மற்றும் நிலையான முதனமை பட்ஜெட் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒப்பீட்டை நீங்கள் செய்ய வேண்டிய இடத்தில் அதே அளவிலான உற்பத்திக்காகவும் பின்னர் செயல்திறனின் உண்மையான நிலைக்கும் பிளேக்சிபிள் பட்ஜெட் டிற்கும் இடையிலான ஒப்பீடு சமமாக அல்லது அதற்கு சமமாக இருக்கும் பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் பின்னர் மாறுபாடுகளைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் எனவே அந்த கடைசி அறிக்கை நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அதன்பிறகு மாறுபாடுகள் ஏன் நிகழ்ந்தன செலவு எங்கு அதிகரித்துள்ளது வருவாய் குறைந்துவிட்டது ஏன் வருவாய் குறைந்துவிட்டது என்பதற்கான காரணங்களைக் கண்டறியலாம் இயக்க செயல்திறன் குறி அல்லது இயக்க இழப்பு என்று எதிர்பார்க்கப்பட்ட காரணங்கள் என்ன அதாவது 620000 டாலர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தைப் பற்றி நீங்கள் பார்த்தால் ஆனால் உண்மையில் இது 396000 டாலர்கள் எனவே 220000 டாலர்களின் மாறுபாடுகள் உள்ளன அவை சாதகமற்ற மாறுபாடுகள் எனவே இந்த கணக்கு டாலர்களில் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் கண்டுபிடித்துள்ளீர்கள் ஏனெனில் அவை வெளிநாட்டு எழுத்தாளர்கள் புத்தகத்திலிருந்து வந்தவை அவர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் இந்த இரண்டு அல்லது மூன்று ஆசிரியர்கள் இது சி ஹார்ன் கிரீன் ஸ்ட்ராட்டன் மற்றும் இன்னும் ஒரு எழுத்தாளர்களின் குழு அவர்கள் அமெரிக்கர்கள் எனவே அவர்கள் அந்த சூழலில் அதை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அது நம்மை பாதிக்காது ஏனென்றால் இறுதியில் நீங்கள் அமெரிக்க பொருளாதாரத்தைப் பற்றி பேசினாலும் இந்திய பொருளாதாரத்தைப் பற்றி பேசினாலும் செயல்முறை ஒரே மாதிரியாக இருக்கும் பிளேக்சிபிள் பட்ஜெட் டைத் தயாரிப்பதற்கான செயல்முறை ஒன்றுதான் நீங்கள் அதை டாலர் ரூபாயில் செய்கிறீர்களா அல்லது பிளேக்சிபிள் பட்ஜெட் டின் செயல்முறையைப் பற்றி அறியும்போது அல்லது பிளேக்சிபிள் பட்ஜெட் டின் கருத்தைக் கற்றுக் கொள்ளும்போது நம்மை பாதிக்காத வேறு எந்த நாணயத்திலும் செய்கிறீர்களா என்பதே சரியா எனவே இப்போது நமது வேலை இந்த தேவையான அறிக்கைகளைத் தயாரிக்க வேண்டும் மேலும் 70 லட்சம் உற்பத்தி அளவிற்கான நெடுவரிசை பிளேக்சிபிள் பட்ஜெட் டைத் தயாரிப்பதன் மூலம் தொடங்க வேண்டும் அதாவது 7 மில்லியன் 8 மில்லியன் மற்றும் 9 மில்லியன் மதிப்புள்ள வருவாய் மற்றும் 7600000 வருவாயான உண்மையான விற்பனை நிலைக்கு இடையில் ஒரு ஒப்பீடு செய்ய வேண்டும் பின்னர் அதை பட்ஜெட்டின் 80 லட்சத்துடன் ஒப்பிடுகிட வேண்டும் எனவே இங்கு நமக்கு வழங்கப்பட்ட பட்ஜெட் 80 லட்சம் மற்றும் உண்மையான செயல்திறன் 76 லட்சம் எனவே நாம் இங்கே என்ன செய்வோம் நாம் இரண்டு விஷயங்களைச் செய்ய வேண்டியிருக்கும் முதலிடம் என்பது மாஸ்டர் பட்ஜெட் 80 லட்சம் என்றால் 8 மில்லியன் மதிப்புள்ள டாலர்கள் உண்மையான செயல்திறன் 76 லட்சம் டாலர்கள் ஆகும் எனவே நாம் இங்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் இறுதியாக சுருக்க அறிக்கை அல்லது நீங்கள் கடைசி பத்தியில் 8 மில்லியன் மதிப்புள்ள வருவாய் மதிப்புள்ள முதன்மை பட்ஜெட் தகவலை வைக்கும் மாறுபாடு அறிக்கை தயார்செய்யவேண்டும் பின்னர் மூன்றாவது நெடுவரிசையில் இருக்கும் 76 லட்சம் டாலர்கள் உண்மையான உற்பத்தியின் பிளேக்சிபிள் பட்ஜெட் பின்னர் இரண்டு மாறுபாடுகளையும் ஒப்பிடுகையில் அந்த மாறுபாடு விற்பனை செயல்பாட்டு மாறுபாடுகளாக வரும் பின்னர் நீங்கள் உண்மையான செயல்திறன் அல்லது உண்மையான முடிவுகள் அல்லது உண்மையான செயல்பாட்டு நிலை என்று நெடுவரிசை எண் ஒன்றைத் தயாரிக்க வேண்டும் பின்னர் நெடுவரிசை எண் மூன்றை நெடுவரிசை எண் 1 உடன் ஒப்பிட்டு பின்னர் நீங்கள் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் அந்த அறிக்கையைத் தயாரிப்போம் ஆனால் அதற்கு முன்னர் இந்த விஷயத்தில் நம் தேவை வெவ்வேறு நிலை உற்பத்தி மற்றும் விற்பனைகள் மற்றும் உற்பத்தியின் இந்த வெவ்வேறு நிலை அல்லது விற்பனை மற்றும் செலவு மற்றும் இயக்க வருமானங்கள் மற்றும் மூன்று நிலைகளுக்கான பட்ஜெட்டைத் தயாரிப்பது முதலில் நாம் தயாரிப்பது 7 மில்லியன் 8 மில்லியன் மற்றும் 9 மில்லியன் டாலர்கள் பின்னர் 8 மில்லியன் மதிப்புள்ள வருவாயின் மாஸ்டர் பட்ஜெட்டை 7 6 பில்லியன் மதிப்புள்ள வருவாயுடன் ஒப்பிடும் செயல்திறனின் சுருக்கமான அறிக்கையை நாம் தயாரிப்போம் உண்மையான செயல்திறன் மற்றும் அந்த மாறுபாடுகளுக்கான காரணங்களைக் கண்டறிய முயற்சிக்கும் சரியா எனவே இப்போது பட்ஜெட்டைத் தயாரிப்போம் தலைப்பு இங்கே பிளேக்சிபிள் பட்ஜெட் என்று வைப்பேம் எனவே இதற்கான தலைப்பு பிளேக்சிபிள் பட்ஜெட் பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு இங்கே என்ன செய்ய வேண்டும் அது பிளேக்சிபிள் பட்ஜெட் பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு மாறுபாடு பகுப்பாய்வு மற்றும் நாம் இங்கு எடுக்க வேண்டிய தொகை என்னவென்றால் இங்கே நாம் எடுக்க வேண்டிய தொகை ஆயிரக்கணக்கான டாலர்களில் உள்ளது சரியா எனவே தொகை ஆயிரக்கணக்கான டாலர்கள் நாம் இங்கே எடுத்துக்கொள்வோம் இறுதியாக இந்த பட்ஜெட்டை நாம் தயார் செய்வோம் எனவே இந்த நோக்கத்திற்காக நாம் மூன்று நிலைகளுக்கு மூன்று நெடுவரிசை பட்ஜெட்டை தயாரிக்க வேண்டும் நீங்கள் இந்த பட்ஜெட்டை தயார் செய்தால் மீண்டும் முதல் நெடுவரிசை போன்ற விவரங்களை உருவாக்க வேண்டும் முதல் நெடுவரிசை விவரங்களுக்கு செயல்பாட்டின் நிலை விவரங்கள் ஆகியவற்றை உருவாக்க முடியும் எனவே விவரங்கள் செயல்பாட்டு நிலைகள் ஒரு குறிப்பிட்ட அளவில் எனவே நீங்கள் முதலில் செயல்படும் அளவை 7 மில்லியனாக எடுத்துக் கொண்டால் அது 8 மில்லியனுக்கும் பின்னர் வருவாயின் 9 மில்லியனுக்கும் அது விற்பனைக்கும் சரியா எனவே நாம் வருவாயுடன் தொடங்குகிறோம் இது என்னவென்றால் இந்த புள்ளிவிவரங்களை நாம் ஆயிரக்கணக்கில் எடுத்து வருகிறோம் இதன் பொருள் இறுதியாக இது 70 லட்சம் 80 லட்சம் பின்னர் 90 லட்சம் மற்றும் இந்த அளவு என்ன இந்த குறிப்பிட்ட தொகையை நீங்கள் இங்கு வைப்பீர்கள் இது விற்பனை வருவாய் இது விற்பனை நிலை அல்லது விற்பனை வருவாய் 7 70 லட்சம் 80 லட்சம் மற்றும் 90 லட்சம் 7 மில்லியன் 8 மில்லியன் மற்றும் 9 மில்லியன் ஆகும் இப்போது நாம் இங்கே செலவை எடுக்க வேண்டும் குறைவாக குறைவாக செலவு மற்றும் செலவின் முதல் பகுதி என்ன அது மாறி செலவு மற்றும் மாறி செலவு என்ன முதல் தலைப்பு எரிபொருள் எனவே எரிபொருள் மற்றும் இரண்டாவது ஒரு பழுது மற்றும் பராமரிப்பு என்பதால் இதை எடுத்துக்கொள்வோம் எனவே இது எரிபொருள் செலவு ஆகும் எனவே விற்பனை வருவாயை 7 மில்லியன் 8 மில்லியன் மற்றும் 9 மில்லியனாக நாம் எடுத்துள்ளோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இப்போது நீங்கள் மைய புள்ளியைப் பார்க்கிறீர்கள் என்றால் 8 மில்லியன் மதிப்புள்ள வருவாய் இங்கே நமக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இங்கே தயாரிக்கப்படாத மற்ற இரண்டு நிலைகளுக்கான பட்ஜெட்டை தயாரிக்க வேண்டும் எனவே இது ஸ்டாடிக் பட்ஜெட் டின் நிலைமை மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் அல்ல எனவே அந்த 8 மில்லியன் மதிப்புள்ள வருவாயின் வரவுசெலவுத் திட்டத்தை முதலில் 7 மில்லியனுக்கும் 9 மில்லியனுக்கும் மாற்ற வேண்டும் பின்னர் செயல்திறனை ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் இது உண்மையானது மற்றும் இது 8 மற்றும் 9 என்று கூறுகிறது எனவே இங்கே மைய புள்ளி 8 மில்லியனாக உள்ளது எனவே மாறி செலவுகள் வருவாயின் நிலை அல்லது விற்பனையின் மட்டத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கு விகிதாசாரமாகும் என்று நீங்கள் கூறலாம் எனவே அதே விகிதத்தில் மாறி செலவு மாற்றங்கள் வருவாய் அதிகரித்தால் மாறி செலவு அதிகரிக்கும் மொத்த மாறி செலவு அதிகரிக்கும் வருவாய் குறைந்துவிட்டால் மாறி செலவு குறையும் எனவே நாம் இங்கே கருதுகிறோம் எடுத்துக்காட்டாக வருவாயின் 8 மில்லியன் நிலை இங்கே எரிபொருள் செலவு எவ்வளவு அதாவது 160000 டாலர்கள் எனவே இது 160000 டாலர்கள் எனவே இதை 160000 டாலர்களாக இங்கே வைக்கிறேன் எனவே விகிதாசாரமாக கீழே வருவது 140000 ஆக இருக்கும்நீங்கள் 8 மில்லியனிலிருந்து 9 ஆக உயர்த்தினால் இந்த நிலைக்கு எவ்வளவு மில்லியன் இருக்கும் எனவே இது 1800000 ஆகும் எனவே இந்த விஷயத்தில் மூன்று நிலைகளுக்கான எரிபொருள் செலவை 8 மில்லியன் மதிப்புள்ள வருவாயை அடிப்படையாகக் கொண்டு கண்டுபிடித்தோம் அடுத்தது பழுது மற்றும் பராமரிப்பு பழுது மற்றும் பராமரிப்பு எனவே பழுது மற்றும் பராமரிப்பை நீங்கள் இங்கு பழுதுபார்க்கும் பராமரிப்பு செலவு என்றால் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு செலவு 80000 ஆகும் எனவே விகிதாசார ரீதியாக நாம் அதை மாற்ற வேண்டும் இந்த வழக்கில் இருந்து 80000 ஆயிரம் எடுத்துக்கொள்வது 70000 ஆக இருக்கும் இந்த விஷயத்தில் பழுது மற்றும் பராமரிப்பு அது 90000 ஆக வெளிவரும் அடுத்த உருப்படி என்னவென்றால் அடுத்த தலைப்பு என்பது சப்ளைஸ் மற்றும் இதரசெலவினங்கள் எனவே இது சப்ளைஸ் மற்றும் இதரசெலவினங்கள் எனவே அது எவ்வளவு சப்ளைஸ் மற்றும் இதரசெலவினங்கள் எவ்வளவு இது 800 நமக்கு வழங்கப்படுகிறது இதற்காக இது 700 ஆகவும் இது 900 ஆகவும் வரும் இல்லையா இது சப்ளை மற்றும் இதர செலவினங்கள் மற்றும் பின்னர் மாறி ஊதியம் அடுத்த உருப்படி மாறி ஊதிய பட்டியல்கள் எனவே மாறி சம்பள பட்டியல்களை எடுத்துக் கொண்டால் அது 8 மில்லியனுக்கு எவ்வளவு வழங்கப்படுகிறது இது நமக்கு 5360 வழங்கப்பட்டுள்ளது எனவே நாம் அதை 5360 ஆக எடுத்துக்கொள்வோம் அதை விகிதாசாரமாக வீழ்த்துவோம் எனவே இது 46 ஏதோ 4690 ஆக செயல்படும் இந்த விஷயத்தில் இது 6030 ஆக செயல்படும்சரியா 6030 மாறி ஊதிய பட்டியலல் மற்றும் எரிபொருள் பழுது மற்றும் பராமரிப்பு பொருட்கள் மற்றும் இதர செலவினங்கள் மாறி ஊதிய பட்டியல்கள் உள்ளன எனவே கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இங்கே எடுத்துள்ளோம் அதாவது நான்கு விஷயங்களை மட்டுமே கொடுத்துள்ளோம் எனவே நாம் இங்கே எடுத்துள்ளோம் மொத்த மாறி செலவு என்ன மொத்த மாறி செலவு எவ்வளவு மொத்தம் மொத்த மாறி செலவு எவ்வளவு மொத்த மாறி செலவு மற்றும் மொத்த மாறி செலவு நிலை எவ்வளவு 6400 64 இலட்சம் அல்லது 64 லட்சம் என்று எடுத்துக்கொள்கிறோம் இந்த மட்டத்தில் அது விகிதாசாரமாக இறங்க வேண்டும் என்றால் 56 லட்சம் டாலர்கள் இந்த விஷயத்தில் அது தானாகவே 72 லட்சம் டாலர்கள் வரை செல்லும் சரியா எனவே இது நாம் இங்கு எடுக்கும் மொத்த மாறி செலவு ஆகும் இப்போது கழிப்பதற்கு நாம் செல்ல வேண்டியிருக்கும் இது மொத்த மாறி செலவு இப்போது குறைந்த நிலையான செலவுக்கு செல்வோம் இது நாம் இங்கு கணக்கிட்ட மொத்த மாறி செலவு இப்போது நிலையான செலவு நிலையான செலவு ஆகியவற்றைக் கணக்கிடுவோம் இறுதியாக நாம் கணக்கிடுவோம் உங்கள் மொத்த லாபம் என்றால் நாம் கணக்கிடும் மொத்த செலவு மற்றும் இயக்க வருமானத்தை கணக்கிடுவோம் எனவே இப்போது நிலையான செலவு என்ன நிலையான செலவு சிறிதும் மாறாது ஏனெனில் 8 மில்லியன் மட்டத்திற்கு நிலையான செலவு 180 160 480 மற்றும் 160 அது அப்படியே இருக்கும் எனவே இதை நீங்கள் மாற்ற முடியாது எனவே இது முதலில் என்ன மேற்பார்வை மேற்பார்வை செலவு எவ்வளவு அது 180 பின்னர் அடுத்ததை எடுத்துக்கொள்வோம் அது மீண்டும் இங்கே 180 ஆகும் உங்களிடம் உள்ள விற்பனையின் உற்பத்தி நிலை என்னவாக இருந்தாலும் அது மீண்டும் மாறாது அது 180 ஆக மாறும் இது மேற்பார்வை பின்னர் மேற்பார்வை சரி அடுத்த தலைப்பு வாடகை வாடகையும் நிலையான செலவு மற்றும் அது மீண்டும் 160 பின்னர் 160 பின்னர் அது 160 அபராதம் பின்னர் தேய்மானம் இப்போது தேய்மான செலவு என்ன தேய்மானம் 480 480 மற்றும் அது 480 சரியா மற்ற நிலையான செலவு OFC மற்ற நிலையான செலவுகள் நமக்கு வழங்கப்பட்டவை 160 இது மீண்டும் 160 மற்றும் இது மீண்டும் நூற்று அறுபதாயிரம் எனவே இது 180000 160000 480000 மற்றும் 160000 ஆகும் சரி இப்போது நீங்கள் மொத்த நிலையான செலவைக் கணக்கிடுகிறீர்கள் இது மொத்த மாறி செலவு இப்போது நீங்கள் மொத்த நிலையான செலவைக் கணக்கிடுகிறீர்கள் எனவே மொத்த நிலையான செலவு என்ன இங்கே மொத்த நிலையான செலவு எவ்வளவு மொத்த நிலையான செலவு இங்கு எடுத்துக் கொண்டால் அது 567 ஆக செயல்படுகிறது இது 980 ஆகும் 980 ஆயிரம் டாலர்கள் 980 ஆயிரம் டாலர்கள் 980 ஆயிரம் டாலர்கள் சரி இது நிலையான செலவு எனவே நீங்கள் அதை மூடிவிட்டு இறுதியாக மொத்த மாறி செலவு மற்றும் மொத்த நிலையான செலவு ஆகியவற்றைச் சுருக்கலாம் இந்த இரண்டையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொண்டால் மொத்த செலவாக எவ்வாறு செயல்பட வேண்டும் மொத்த உற்பத்தி செலவு மற்றும் மொத்த உற்பத்தி செலவை நீங்கள் இங்கு எடுத்துக் கொண்டால் இது 6580 டாலர்களாக இருக்கும் அது 7380 டாலர்கள் பின்னர் அது 8180 டாலர்கள் சரி இப்போது இயக்க வருமானத்தை கணக்கிடுகிறோம் ஆப்ரேட்டிங் இன்கம் நீங்கள் இயக்க வருமானத்தை கணக்கிட்டால் அது எவ்வாறு கணக்கிடப்படும் இது விற்பனை கழித்தல் இந்த தொகையாக இருக்கும் விற்பனை என்ன இது 7 மில்லியன்கள் மற்றும் மொத்த செலவு 6 5 மில்லியன் ஆகும் எனவே இப்போது இயக்க வருமானமாக இருக்கப்போகிறது ஆப்ரேட்டிங் இன்கம் 400 டாலர் 420000 என்று நாம் கூறலாம் 42000 டாலர்கள் பின்னர் அது 620 டாலர்கள் 620000 டாலர்கள் மற்றும் கடைசியாக 9 மில்லியன் அளவிலான வருவாய்க்கு 820 ஆகும் 8 மில்லியன் அளவிலான வருவாய்க்கு 620 மற்றும் 7 மில்லியன் அளவிலான வருவாய்க்கு 420 எனவே இது பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு ஆகும்

எனவே முதலில் நாம் ஒரு பிளேக்சிபிள் பட்ஜெட் டை உருவாக்கியுள்ளோம் இப்போது நாம் மாறுபாடு பகுப்பாய்விற்கு செல்வோம் எனவே அதற்கான இரண்டாவது அறிக்கையை நாம் தயாரிப்போம் அதற்காக இரண்டாவது அறிக்கையைத் தயாரிக்கும் போது இந்த மாறுபாடு பகுப்பாய்விற்கான நெடுவரிசைகளை முதலில் உருவாக்க வேண்டும் எனவே பட்ஜெட் பிளேக்சிபிள் பட்ஜெட் பகுதி மற்றும் நாம் செய்த இந்த மாறுபாடு பகுப்பாய்வு அடுத்த அறிக்கையில் செய்வோம் எனவே அந்த அறிக்கைக்கு செல்லலாம் நீங்கள் சொல்லக்கூடிய அடுத்த அறிக்கை மாறுபாடு பகுப்பாய்வின் செயல்திறனின் சுருக்கம் இது மாறுபாடு பகுப்பாய்வு என அழைக்கப்படுகிறது மாறுபாடு பகுப்பாய்வு எனவே மாறுபாடு பகுப்பாய்வு நான் சொன்னது போல் நாம் ஐந்து நெடுவரிசைகளையும் ஐந்து நெடுவரிசைகளையும் உருவாக்க வேண்டும் எத்தனை நெடுவரிசைகளை உருவாக்க வேண்டும் ஐந்து முதலில் ஒன்று உண்மையான முடிவுகள் எனவே முதல் நெடுவரிசை விவரங்களுக்கு இருக்கும் பின்னர் நாம் உண்மையான முடிவுகளைக் கொண்டிருக்க வேண்டும் உண்மையான செயல்பாட்டு மட்டத்தில் உண்மையான முடிவுகள் உண்மையான செயல்பாட்டு மட்டத்தில் உண்மையான செயல்பாட்டு மட்டத்தில் உண்மையான முடிவு பின்னர் பிளேக்சிபிள் பட்ஜெட் உண்மையான செயல்பாட்டு நிலைக்கு பிளேக்சிபிள் பட்ஜெட் உண்மையான செயல்பாட்டு நிலை மற்றும் கடைசியாக இருப்பது இதையை மாஸ்டர் பட்ஜெட் என்று அழைக்கிறோம் கடைசி நெடுவரிசை மாஸ்டர் பட்ஜெட் நான் உங்களுடன் பிபிடி விவாதித்த அந்த அறிக்கையை நீங்கள் நினைவு கூர்ந்தால் இந்த அறிக்கையை மாஸ்டர் பட்ஜெட்டாக நீங்கள் காண்பீர்கள் இது நெடுவரிசை எண் ஒன்று இது நெடுவரிசை எண் மூன்று மற்றும் இது நெடுவரிசை எண் ஐந்து ஆகும் இதற்கும் இதற்கும் இடையில் இந்த மாறுபாடு விற்பனை செயல்பாட்டு மாறுபாடு விற்பனை செயல்பாட்டு மாறுபாடு என அழைக்கப்படும் மேலும் இந்த நெடுவரிசை பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு என அறியப்படும் இது பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு இது பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு இது நெடுவரிசை எண் இரண்டு மற்றும் இது நெடுவரிசை எண் நான்கு சரி எனவே இவை மொத்த நெடுவரிசைகள் மற்றும் இது மாறுபாடு பகுப்பாய்வு என அழைக்கப்படும் அறிக்கை அல்லது நீங்கள் அதை செயல்திறனின் சுருக்கம் செயல்திறனின் சுருக்கம் என்றும் அழைக்கலாம் இது செயல்திறனின் சுருக்கம் சரி எனவே இப்போது நாம் உருவாக்கிய இந்த மாறுபாடு பகுப்பாய்வு அறிக்கையை உருவாக்கியுள்ளோம் இந்த மாறுபாடு பகுப்பாய்வு அறிக்கையில் இப்போது புள்ளிவிவரங்களை வைக்கப் போகிறோம் சரி இப்போது என்ன விவரங்களுடன் தொடங்குவோம் இங்கே நம் விவரங்கள் என்ன நிகர வருவாய் இங்கே நிகர வருவாய் என்ன இப்போது உண்மையான முடிவுகள் அல்லது உண்மையான செயல்பாடுகள் எவ்வளவு அளவைக் கொண்டுள்ளன அது மீண்டும் ஆயிரக்கணக்கான தொகை என்று நீங்கள் அழைக்கலாம் அது ஆயிரக்கணக்கானதாக இருக்கும் சரி எனவே உண்மையான முடிவுகள் அல்லது உண்மையான செயல்பாட்டு நிலை என்ன அதாவது 7600000 வருவாயின் 7600000 நிலைக்கு மீண்டும் பிளேக்சிபிள் பட்ஜெட் என்ன மாஸ்டர் பட்ஜெட் என்ன மாஸ்டர் பட்ஜெட் 8 மில்லியனுக்காக இருந்தது இது 8 க்கு மில்லியன் எனவே இது 7 6 மில்லியனாக 7 6 மில்லியனுக்கான பட்ஜெட்டை மாற்ற வேண்டிய உண்மையான முடிவுகள் மற்றும் மாஸ்டர் பட்ஜெட் தகவல்கள் வருவாயின் 8 மில்லியன் மதிப்பாகும் இது நிகர வருவாய் மற்றும் மாறுபாடுகளைக் கணக்கிட வேண்டும் எனவே நாம் மாறுபாடுகளைக் கணக்கிட்டால் அது 400 ஆக வெளிவருகிறது உங்கள் விற்பனை செயல்பாடு 400000 குறைந்துள்ளது மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு என்ன பிளேக்சிபிள் பட்ஜெட் டிலும் உண்மையான முடிவுகளிலும் மாறுபாடு இல்லை எனவே இங்கே மாறுபாடு இல்லை இருக்கப்போவதில்லை நாம் எந்த மாறுபாட்டையும் எதிர்பார்க்கவில்லை எந்தவிதமான மாறுபாடும் இருக்கக்கூடாது இப்போது மொத்த மாறி செலவு மொத்த மாறி செலவு ஆகியவற்றை எடுத்துக்கொள்கிறோம் மொத்த மாறி செலவு என்ன இந்த மட்டத்தில் எதிர்பார்த்தது என்னவென்றால் இங்கு 6400000 வைப்போம் 6 4 மில்லியன் டாலர் செலவு மாறி செலவு எதிர்பார்க்கப்பட்டது அதற்கேற்ப நீங்கள் இதைக் குறைத்தால் இது 7 80 மில்லியன் மதிப்புள்ள வருவாய்க்கு 7 6 மில்லியன் டாலர் மதிப்புள்ள விற்பனையை குறைக்கும் செயல்திறன் குறைக்கப்பட்ட நிலைக்கு 6080 ஆக இருக்க வேண்டும் சந்தையில் உங்கள் மாறி செலவு விகிதாசாரமாக 6080 ஆக வர வேண்டும் ஆனால் உண்மையான மாறி செலவு என்ன நமக்கு வழங்கப்பட்ட உண்மையான மாறி செலவு இங்கே அறிக்கையைப் பாருங்கள் உண்மையான மாறி செலவு எவ்வளவு அதுதான் 6223 என்று மாறுபாடு வந்துள்ளது 6223 இது 6223 மற்றும் இப்போது நாம் மாறுபாட்டைக் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் இங்கே மாறுபாட்டை எடுத்துக் கொண்டால் இந்த மாறுபாடு எவ்வளவு 143 சாதகமற்றது இந்த மாறுபாடு 143 சாதகமற்றது மற்றும் இதற்கும் உள்ள மாறுபாடு என்ன இந்த மாறுபாடு 320 ஆகும் இதன் பொருள் இப்போது நீங்கள் கணக்கிட்டால் நம் நிகர வருவாயை எடுத்துள்ளோம் என்று கூறுகிறோம் மொத்த மாறி செலவை நாம் எடுத்துள்ளோம் இப்போது பங்களிப்பு விளிம்பைக் கணக்கிடுகிறோம் சரி இப்போது பங்களிப்பு விளிம்பை இங்கே கணக்கிடுவோம் பங்களிப்பு அளவு என்ன பங்களிப்பு விளிம்பு நீங்கள் பங்களிப்பு விளிம்பைக் கணக்கிட்டால் இங்கே பங்களிப்பு அளவு என்ன இது 1377 டாலர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வருவாய் நிலை 7 6 மில்லியன் மற்றும் உங்கள் மொத்த மாறி செலவு 6 223 மில்லியன் ஆகும் எனவே இதன் பொருள்விளிம்பு பங்களிப்பு விளிம்பு அல்லது உண்மையான பங்களிப்பு அளவு 3077000 மற்றும் நீங்கள் பங்களிப்பைப் பார்த்தால் பிளேக்சிபிள் பட்ஜெட் மட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது அது எவ்வளவு இருந்திருக்க வேண்டும் 7600 கழித்தல் 6080 1520 சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இங்கே நாம் அனுபவித்த மாறுபாடு மீண்டும் மாறுபாடு 143 இது எதிர்மறையானது இது சாதகமற்றது இது 1520 கழித்தல் 1377 இன் வித்தியாசம் எனவே இது மாறுபாடு மற்றும் அதே எண்ணிக்கை இங்கே வந்துள்ளது வருவாய் மட்டத்தில் எந்த மாறுபாடும் இல்லை இந்த மாறுபாட்டை இங்கே கணக்கிட்டால் அது எவ்வளவு என்று எதிர்பார்க்கப்பட்டது 1600000 மற்றும் உண்மையில் அது எவ்வளவு நாம் இதை 80 ஆக எடுத்துள்ளோம் இது சாதகமற்றது எனவே இயற்கையாகவே இது 8 மில்லியன் விற்பனையின் அளவில் பங்களிப்பு 1600 ஆயிரம் மற்றும் 7 6 மில்லியன் மதிப்புள்ள வருவாயின் பட்ஜெட் மட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்பட்ட பங்களிப்பு 1520 ஆக இருந்தது எனவே 80 ஆயிரம் எதிர்மறை மாறுபாடு உள்ளது எனவே இது மிகவும் முக்கியமானது அல்ல முக்கியமான மாறுபாடு 143 சாதகமற்றது இது சரியாக இருக்கக்கூடாது இப்போது நாம் நிலையான செலவு பற்றி பேசுகிறோம் நிலையான செலவு பற்றி பேசுகிறோம் எனவே இங்கே நிலையான செலவு என்ன நிலையான செலவு இப்போது நாம் பார்க்கிறோம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையான செலவு என்ன அறிக்கையைப் பாருங்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையான செலவு மொத்தம் 980 ஆகும் ஆனால் உண்மையில் இது 7 6 மில்லியன் வருவாய்க்கு 981 ஆகும் எனவே 980 இங்கே எதிர்பார்க்கப்பட்டது இந்த மட்டத்திலும் இது எவ்வளவு என்று எதிர்பார்க்கப்பட்டது இது மீண்டும் அதே மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அது 980 ஆகும் ஆனால் உண்மையில் இது 981 ஆயிரம் டாலர்கள் எனவே இப்போது மாறுபாடு உள்ளது இந்த மட்டத்தில் எந்த மாறுபாடும் எதிர்பார்க்கப்படுவதில்லை ஆனால் இந்த மட்டத்தில் மாறுபாடு வந்துவிட்டது அந்த மாறுபாடு எவ்வளவு அந்த மாறுபாடு 1 மற்றும் அது சாதகமற்றது எனவே இறுதியாக இப்போது இயக்க வருமானத்தைக் கண்டுபிடிப்போம் இயக்க வருமானத்தை இங்கே கணக்கிட்டால் மொத்த செலவைக் கழித்த பிறகு மாறி செலவு மற்றும் விற்பனை நிலையான செலவு போக உங்கள் ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளவு உண்மையான முடிவில் உண்மையான செயல்பாட்டு மட்டத்தில் இது என்ன இது 1337 கழித்தல் 981 ஆகும் இது 396 ஆயிரம் டாலர்கள் போன்றது இது எவ்வளவு இது 144 சாதகமற்றதாக வருகிறது இது கூட்டல் இது இந்த இரண்டு இங்கே இது எவ்வளவு இது 1520 கழித்தல் 980 இது எவ்வளவு என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது 520 ஆயிரங்கள் மற்றும் நீங்கள் இதைப் பார்த்தால் இந்த மாறுபாடு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த ஆப்ரேட்டிங் இன்கம் எதிர்பார்க்கப்படும் மாஸ்டர் பட்ஜெட் மட்டத்தில் வரவு செலவுத் திட்ட ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளவு இது 620 ஆகும் ஆனால் உண்மையில் பிளேக்சிபிள் பட்ஜெட் மட்டத்தில் இது 540 ஆகக் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனவே இந்த மாறுபாடு நிச்சயமாக இருக்கும் அது 80 சாதகமற்றது எனவே எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்த மாறுபாடு முக்கியமல்ல ஏனெனில் உங்கள் மாஸ்டர் பட்ஜெட் 8 மில்லியன் மதிப்புள்ள வருவாய்க்கானது மற்றும் உண்மையான செயல்திறன் 4 லட்சம் குறைந்துள்ளது எனவே இது 7 6 மில்லியனுக்கும் அதிகமான வருவாயைக் குறைத்துவிட்டது என்பதாகும் எனவே இந்த இரண்டு நெடுவரிசைகளும் நமக்கு முக்கியம் நெடுவரிசை எண் 1 மற்றும் நெடுவரிசை எண் 3 மற்றும் இரண்டு நெடுவரிசைகளின் செயல்திறன் நிலைக்கு இடையிலான வேறுபாடு காரணமாக ஏற்பட்ட இந்த மாறுபாடு எனவே நெடுவரிசை எண் 1 மற்றும் நெடுவரிசை எண் 3 மற்றும் இந்த மாறுபாடு வந்துள்ளன எனவே மாறுபாடுகள் மாறி செலவில் எதிர்மறை மாறுபாடு மற்றும் கவலைக்குரிய காரணம் என்னவென்றால் நிலையான செலவில் உள்ள மாறுபாட்டையும் நாம் கண்டிருக்கிறோம் எனவே இது அனுமதிக்கப்படாது இது விரும்பத்தக்கது அல்ல எனவே நாம் தேட வேண்டியிருக்கும் எனவே ஆப்ரேட்டிங் இன்கம் என்றால் இந்த இறுதி அறிக்கையைப் பார்த்தால் செயல்திறன் வருமானம் 540 ஆயிரம் டாலர்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது செயல்திறன் நிலை 7 6 மில்லியன் மதிப்புள்ள வருவாயைக் கூறுகிறது ஆனால் உண்மையில் இது 396 ஆயிரம் டாலர்களாக குறைந்துள்ளது மேலும் எதிர்மறையான மாறுபாடு எவ்வளவு சாதகமற்ற மாறுபாடு 144 ஆயிரம் டாலர்கள் இது கவலைக்கு ஒரு காரணம் இந்த அறிக்கை அல்லது சுருக்க அறிக்கையைப் பார்த்தால் இரண்டு காரணங்களால் இந்த மாறுபாடு வந்துள்ளது என்பதை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் ஏனெனில் வரவு செலவுத் திட்ட மட்டத்துடன் ஒப்பிடும்போது செலவின் இரண்டு கூறுகளும் மிக அதிகமாகிவிட்டன எனவே மாறி செலவும் 143000 டாலர்களாகவும் நிலையான செலவு 1000 டாலர்களாகவும் உயர்ந்துள்ளது ஆகையால் மொத்த எதிர்மறை மாறுபாட்டின் காரணமாக நாம் இங்கே கண்டுபிடித்தோம் அதாவது 14400 டாலர்கள் இதன் காரணமாக ஆப்ரேட்டிங் இன்கம் 542 இன் பட்ஜெட் மட்டத்திலிருந்து குறைந்துள்ளது 396000 டாலர்கள் இது கவலைக்குரிய கடுமையான காரணமாகும் எனவே இவை அனைத்தையும் அறிந்த பிறகு சுருக்க அறிக்கை அல்லது மாறுபாடு பகுப்பாய்வைத் தயாரிப்பதன் மூலம் நாம் விரிவாகச் செல்ல வேண்டியிருக்கும் இந்த நெடுவரிசையின் விரிவான பகுப்பாய்வை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மாறி செலவில் இந்த நெகடிவ் வேரியன்ஸ் ஏன் நிகழ்ந்தன நிலையான செலவில் ஏன் நெகடிவ் வேரியன்ஸ் உள்ளன நிலையான செலவு ஏன் உயர்ந்தது மாறி செலவு ஏன் உயர்ந்தது ஏன் நெகடிவ் வேரியன்ஸ் என்று இந்த மாறுபாடுகளை நாம் மேலும் பிரிக்க வேண்டும் மாறக்கூடிய செலவில் நெகடிவ் வேரியன்ஸ் உள்ளன ஏன் நிலையான செலவில் நெகடிவ் வேரியன்ஸ் உள்ளன மேலும் இந்த நெடுவரிசையின் மேலதிக பகுப்பாய்விற்கு நாம் செல்ல வேண்டியிருக்கும் இந்த தகவலின் அடிப்படையில் இந்த மாறுபாடுகளின் பகுப்பாய்வு உள்ளது எனவே நாம் சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் மாறி செலவு அதிகரித்து நம் இயக்க வருமானத்தை பாதித்துள்ளது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நிலையான செலவு அதிகரித்துள்ளது மற்றும் நம் இயக்க வருமானத்தை எதிர்மறையாக பாதித்துள்ளது அடுத்த முறை அடுத்த காலாண்டில் இது நடக்கக்கூடாது எனவே இதை விரிவாக பகுப்பாய்வு செய்வோம் எனவே மற்றொரு அறிக்கையைத் தயாரிப்பதன் மூலம் அதற்கான காரணங்களைக் கண்டுபிடித்து காரணங்களை சரிசெய்வோம் இதனால் இந்த வகை மாறுபாடுகள் மீண்டும் நிகழாது அவை பாதிக்கப்படாது நம் ஆப்ரேட்டிங் இன்கம் எதிர்மறையாகது எனவே இந்த மாறுபாடுகளுக்கான காரணங்களை விளக்கும் அடுத்த அறிக்கைஅடுத்த அறிக்கையைத் தயாரிப்போம் நெகடிவ் வேரியன்ஸ் மொத்தம் 144000 ஆக உள்ளது மூன்றாவது அறிக்கையும் அந்த அறிக்கையும் அடுத்த வகுப்பில் தயாரித்து மாறி செலவு மற்றும் நிலையான செலவில் இங்கு ஏற்பட்டுள்ள நெகடிவ் வேரியன்ஸ் குறித்த காரணங்களை காண்போம் மிக்க நன்றி